மனித வள மேலாண்மை பாடத்திட்டத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் எனது பெயர் ஆரத்னா மாலிக் இந்த பாடத்திட்டத்தின் மூலம் நான் உங்களுக்கு உதவப் போகிறேன் இதுவரை நாம் பல்வேறு தலைப்புகளைப் பற்றி பார்த்திருக்கிறோம் இன்று நாம் பணியாளர்களின் ஆரோக்கியம் பற்றிப் பேசுவோம் பணியிடத்தில் பணியாளர்களின் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வு பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் இது பற்றி உங்களுக்குக் கற்பிக்க நான் பல ஆதாரங்களைப் பயன்படுத்தியிருக்கிறேன் தற்போது நான் காசியோ கில்மோர் மற்றும் வில்லியம்ஸ் எழுதிய புத்தகங்களை நான் பயன்படுத்தியிருக்கிறேன் இது ஒரு திருத்தப்பட்ட தொகுதி புத்தகம் ஆகும் இந்த புத்தகத்தை ராபின்ஸ் ஜட்ஜ் வோஹ்ரா கோம்ஸ் மெஜியா பால்கின் கார்டி ஆகியோர் எழுதி இருக்கிறார்கள் மேலும் நான் ஒரு சில ஆய்வுக் கட்டுரைகளையும் பயன்படுத்தி இருக்கிறேன் அதில் ஒன்று ஸ்மித் அசோசியேட்ஸ் இட்ரிஸ் அசோசியேட்ஸ் மற்றும் டிக்சன் ஸ்விஃப்ட் அசோசியேட்ஸ் ஆகியவற்றைப் பயன்படுத்தி இருக்கிறேன் ஆல்ரைட் நாம் இப்போது பாடத்திற்குச் செல்லலாம் எனவே நாம் இப்போது சமூக உளவியல்சார் பாதுகாப்பு சூழல் மற்றும் சமூக உளவியல்சார் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வைப் பற்றிப் பார்க்கலாம் பணியிடத்தில் பணியாளர்களின் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வைப் பற்றி விவாதிப்பதன் மூலம் நாம் ஆரம்பிக்கலாம் இப்போது நாம் ஸ்லைடைப் பார்க்கலாம் இந்த ஸ்லைடு உண்மையில் சமூக உளவியல்சார் பாதுகாப்பு சூழ்நிலை பற்றிப் பேசுகிறது இது ஒரு பெரிய வார்த்தை போல இருந்தாலும் இதற்கான விளக்கம் மிகவும் எளிமையானது ஆகும் நாம் இப்போது இந்த வார்த்தையைப் பிரித்துப் பார்த்தால் இது உளவியல் மற்றும் சமூகம் என்று இருக்கும் அன்றாட வாழ்க்கையில் நம்மைச் சுற்றி இருக்கும் சூழலில் நம் மூளை ஏதாவது ஒரு வகையில் நம்முடன் தொடர்புடையவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் முக்கியமான நபர்களுடன் நாம் தொடர்பு கொள்கிறது எனவே அதாவது சமூக உளவியல் என்றால் என்ன இதற்கு நாம் முதலில் சமூக உளவியல் பாதுகாப்பு மற்றும் சமூக உளவியல் பாதுகாப்பு சூழ்நிலை பற்றித் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் இப்போது ஒரு பொது சூழலில் எப்படிப் பாதுகாப்பாக உணர்கிறோம் என்பதைப் பற்றி பார்க்கலாம் நாம் இருக்கும் சுற்றுச் சூழல் நம்மைப் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் உணரவைக்க வேண்டும் அது நம்மை மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அச்சுறுத்தல் தருவதாகவும் இருக்கக் கூடாது அதுதான் சமூக உளவியல் பாதுகாப்பு சூழ்நிலை என்பதன் பொருள் ஆகும் எனவே ஒரு பொதுவான ஒட்டுமொத்த சூழல் அல்லது பணி செய்யும் சூழல் நம்மைப் பாதுகாப்பாக உணரவைக்க வேண்டும் அது நம்மை அச்சுறுத்துவதாக இருக்கக் கூடாது இது தான் சமூக உளவியல் பாதுகாப்பு சூழ்நிலை என்று அழைக்கப்படுகிறது பணி செய்யும் இடத்தில் சமூக உளவியல் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு குறித்துப் பார்க்கப் போகிறோம் சமூக உளவியல் ஆரோக்கியம் என்றால் மனநலம் என்று பொருள்படும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை மனநலம் என்றால் என்ன என்று உங்களுக்கேத் தெரியும் மன இதற்கு மிகவும் துரதிர்ஷ்டவசமான மிகவும் சங்கடமான உணர் பொருள் என்று அர்த்தம் மன நலம் என்றால் அது பைத்தியக்கார்களைத் தான் குறிக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி நாம் நினைத்துக் கொள்ளக் கூடாது இதன் பொருள் என்னவென்றால் மன ஆரோக்கியம் அல்லது உளவியல் ஆரோக்கியம் என்பதாகும் அதாவது நம்முடைய மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என்பதாகும் மனதை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என்று பார்க்கும் போது நம்முடைய மன அழுத்தம் குடும்பம் மற்றும் வேலை இரண்டையும் சமநிலைப்படுத்தும் திறன் நாம் செய்யும் வேலையில் ஏற்படும் மனநிறைவு பற்றி இப்போது பேசப் போகிறோம் இப்போது நாம் பணியிடத்தில் ஏற்படும் உணர்ச்சிகளைப் பற்றிப் பேசப் போகிறோம் நாம் அனைவரும் மனிதர்கள் நம்முடைய வேலை நமக்குப் பிடித்திருக்கலாம் அல்லது பிடிக்காமலும் இருக்கலாம் நம்முடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்களை நமக்கு பிடித்திருக்கலாம் அல்லது பிடிக்காமலும் இருக்கலாம் நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் டெட் லைனை நாம் விரும்பலாம் அல்லது விரும்பாமலும் இருக்கலாம் அந்த டெட் லைன் நமக்கு சௌகரியமாக இருக்கலாம் அல்லது சங்கடமாகவும் இருக்கலாம் நான் அந்த மன அழுத்தத்தை ஏற்றுக் கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம் எனவே இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் சமூக உளவியல் நல்வாழ்வைக் கணக்கிடுகின்றன என்று உங்களுக்கேத் தெரியும் நான் எப்படி மன அழுத்தத்தை ஏற்றுக் கொள்வது டெட் லைனை நாம் எவ்வாறு கையாள்வது நம்மில் சிலர் மிகவும் கடின உழைப்பாளிகளாக இருப்போம் நாம் நமக்கென ஒரு டெட் லைனை நிர்ணயித்துக் கொள்கிறோம் ஆனால் அப்போது யாரோ ஒருவர் ஒரு டெட் லைனை தீர்மானித்து அதை நம் மீது திணிக்க முயற்சிக்கிறார் உடனே நாம் முற்றிலும் சோர்வடைந்து விடுகிறோம் அப்போது நம்முடைய மன அழுத்தம் ஏற்படுகிறது அது உச்சக் கட்டத்தை அடைகிறது உடனே நாம் உணர்ச்சியற்றவர்களாக ஆகிவிடுகிறோம் என்று உங்களுக்கேத் தெரியும் அத்துடன் நம்முடைய வேலையையும் நம்மால் ஒழுங்காக செய்ய முடியாது ஆனால் அதே அழுத்தத்தை நாமே நம் மீது வைத்தால் அது ஓகே எனவே நாம் இப்போது உளவியல் நல்வாழ்வைப் பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறோம் என்று உங்களுக்குத் தெரியும் அப்படி என்றால் என்ன என்று பார்த்தால் எந்த அளவு அழுத்தத்தை நாம் உணர்கிறோம் என்பதைப் பற்றிப் பேசப் போகிறோம் மேலும் அல்லது நாம் பணி செய்யும் இடத்க்ட்டில் மனரீதியாக எந்த அளவு சௌகரியமாக இருக்கிறோம் நம்முடைய தினசரி வார வேலை நாட்களில் நன்றாக வேலை செய்வது செய்யும் வேலையில் திருப்தி அடைவது ஆகிய இவை அனைத்தும் ஒரு மனிதவள மேலாளரின் கண்ணோட்டத்தில் மிகவும் அவசியமானது ஆகும் அவ்வாறு இருந்தால் வேலை பார்க்கும் இடத்தில் இருக்கும் அனைத்து தங்கள் பணியிடத்தில் மிகவும் வசதியாக உணர்கிறார்கள் அதனால் தான் உளவியல் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்த கலந்துரையாடல் மனிதவள வல்லுநர்களின் பார்வையில் மிக மிக முக்கியமானது என்று உங்களுக்கேத் தெரியும் உளவியல் பாதுகாப்பு சூழ்நிலை என்பது பணியிடத்தில் உளவியல் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கு வழங்கப்படும் முன்னுரிமையைக் குறிக்கிறது இப்போது மேலாளர்கள் மனிதவள மேலாளர்கள் ஆகியோரின் பார்வையில் உளவியல் பாதுகாப்பு என்பது பணியிடத்தில் உளவியல் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பிற்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது மேலும் உளவியல் சமூகப் பாதுகாப்பு காலநிலையின் சில கூறுகளாக நிறுவனத்தின் ஆதரவு மற்றும் அர்ப்பணிப்பு என்பது இருக்கிறது உளவியல் ரீதியாகப் பாதுகாப்பான சூழ்நிலையைப் பராமரிப்பதில் நிர்வாகம் எவ்வளவு ஆர்வமாக உள்ளது உங்கள் பணிச்சூழலில் நல்வாழ்வு மற்றும் சௌகரியமான சூழ்நிலையைப் பேணுவதற்கு நிர்வாகம் எவ்வளவு ஆர்வமாக உள்ளது அடுத்ததாக நிறுவனத்தின் முன்னுரிமை அவர்களின் முன்னுரிமைகள் பட்டியலில் இது எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கிறது நிறுவனத்துடனா தொடர்பும் இதில் அடங்கும் இந்த விஷயங்களில் பணியாளர்களும் அதிகாரிகளும் இதில் உறுதியுடன் இருக்கலாம் ஆனால் அவர்கள் இதை உங்களுக்குத் தெரிவிக்க மாட்டார்கள் அது எவ்வளவு முக்கியம் என்று அவர்கள் உங்களுக்குச் சொல்லாமலும் இருக்கலாம் மேலும் உங்கள் மேற்பார்வையாளர்களாக அவர்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான உதவியைச் செய்கிறார்கள் என்று உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் சௌகரியமாக இருக்கலாம் அவர்கள் உங்களுக்காக என்ன செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை என்றால் நீங்கள் பணி புரியும் இடத்தில் நீங்கள் உண்மையிலேயே சௌகரியமாக இருக்க முடியாது நிறுவன பங்கேற்பு மற்றும் ஈடுபாடு என்பது மற்றொரு காரணியாகும் நிறுவனம் இதில் எவ்வாறு ஈடுபட்டுள்ளது உங்களுக்காக ப்ரோக்ராம்கள் இருக்கலாம் ஆனால் அந்த ப்ரோக்ராம் பற்றி விளம்பரப்படுத்தப்படாவிட்டால் அதாவது உங்களுக்கு அது பற்றித் தெரியாவிட்டால் உங்கள் மேற்பார்வையாளர் அதன் முக்கியத்துவம் பங்கேற்பது குறித்து உங்களுக்குக் கூறுவார் இது நிறுவனத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நீங்கள் உண்மையில் உணரவில்லை என்றால் அது எந்த அளவு முக்கியம் என்பதை அவர் உங்களுக்குப் புரியவைப்பார் இந்த விஷயங்கள் அனைத்தும் பணியிடத்தில் உள்ள உளவியல் நல்வாழ்வின் அல்லது உளவியல் சமூகப் பாதுகாப்பு சூழலில் கூறுகளாக அமைகின்றன இப்போது பணியாளர்கள் பணிச்சூழல் தங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்தால் ரிஸ்கான வேலைகளையும் கையாள்வது கூடுதல் ஆதாரங்களைப் பெறுவது வளங்களைப் பெறுவது புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வது மற்றும் வளர்வது போன்றவற்றைப் பற்றி அவர்கள் சிந்திக்கக் கூடும் உங்கள் நிறுவனம் உங்கள் நலன் மீது அக்கறை கொண்டிருக்கிறது அவர்கள் உங்களைக் கவனித்துக் கொள்வார்கள் என்று உங்களுக்கு உறுதியாகத் தெரிந்தால் நிறுவனம் உங்களுக்கு வழங்கிய வேலையை நீங்கள் நன்றாகச் செய்து முடிப்பீர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் நீங்கள் கவனக்குறைவாக காயமடைந்தால் அவர்கள் உங்களைப் பார்த்துக் கொள்வார்கள் அது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் ஆபத்தான வேலையாக இருந்தாலும் துணிந்து செய்வீர்கள் அவர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பதை விடவும் கூடுதலாகச் செய்வீர்கள் அது நிறுவனத்தை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிறுவனத்துடனான உங்கள் பிணைப்பும் அதிகரிக்கும் நிறுவனத்தை உங்கள் குடும்பத்தைப் போல நீங்கள் உணர்வீர்கள் அவர்களும் தங்களுக்கு ஒரு சிறந்த பணியாளர் கிடைத்து விட்டதாக உணருவார்கள் உங்களுடைய உற்பத்தித்திறனும் அதிகரிக்கும் இதன் விளைவாக நிறுவனத்தின் ஒட்டுமொத்த வெளியீடும் உயரும் மேலும் உங்களால் நிறுவனம் அதிக லாபம் ஈட்டினால் உங்களுக்கு அதில் ஒரு பங்கு கிடைக்கும் உங்களுக்கு அதிக போனஸ் கிடைக்கும் எனவே இதன் மூலம் அனைவருக்கும் நன்மை கிடைக்கும் அத்துடன் உங்கள் வேலையில் கவனக்குறைவு இல்லாமல் நீங்கள் ரசித்து செய்வீர்கள் எனவே உங்கள் நலனில் அக்கறை கொள்ளும் ஒரு நிறுவனத்தின் மீது விசுவாசத்தின் மேம்பட்ட உணர்வு உங்களிடம் இருக்கும் இதில் முதல் தலைப்பு வேலையில் மன அழுத்தம் மன அழுத்தம் என்றால் என்ன என்பதைப் பற்றி முதலில் பார்க்கலாம் மன அழுத்தம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த நிலை ஆகும் இது ஒரு நபர் எதிர்கொள்ளும் ஒரு வாய்ப்பு கோரிக்கை அல்லது வளம் ஆகியவை பற்றி தொடர்புடையது ஆகும் தனிப்பட்ட விருப்பங்கள் என்ன அதற்காக விளைவு நிச்சயமற்றது மற்றும் முக்கியமானது என்று கருதப்படுகிறது இதற்கான விளக்கம் மிக நீண்டதாக இருக்கும் மன அழுத்தம் என்றால் என்ன என்பதைப் பற்றி நம் அனைவருக்கும் ஏற்கனவே தெரியும் அதாவது முக்கியமான ஏதோ ஒன்று நடக்கப்போகிறது அல்லது நடந்து முடிந்த ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தின் விளைவு என்னவாக இருக்கும் என்று நமக்குத் தெரியாமல் இருக்கும் போது ஏற்படுவதே மன அழுத்தம் ஆகும் எனவே நிச்சயமற்ற தன்மை மற்றும் முக்கியத்துவம் ஆகியவை மன அழுத்தத்தின் மிக முக்கியமான கூறுகள் ஆகும் நான் இதை நினைத்து மன அழுத்தத்தில் இருக்கிறேன் என்று நாம் சாதாரணமாக அடிக்கடி கூறுவோம் நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன் எதற்காக என்னுடைய ரிசல்டை நினைத்து நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன் நான் செய்திருக்கும் வேலையைப் பார்த்து என் முதலாளி என்ன சொல்வார் என்பதை நினைத்து நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன் நான் செய்த செயலின் விளைவு எப்படி இருக்குமோ என்பதை நினைத்து நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன் என்னுடைய வேலையில் நான் நாளை என்ன எதிர்கொள்ளப் போகிறேன் என்பதை நினைத்து எனக்குக் கவலையாக இருக்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் என் வாழ்க்கை எப்படி மாறப் போகிறது என்பதைப் பற்றி எனக்குக் கவலையாக இருக்கிறது எனவே தெருவில் சுற்றித் திரியும் உங்களுக்குத் தெரியாத ஒரு நாயைப் பார்த்து உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாது அதாவது நீங்கள் ஒரு விலங்கு நல ஆர்வலராக இருந்தால் அந்த நாயைப் பற்றி நீங்கள் கவலைப்படலாம் ஆனால் அந்த விலங்கை யாராவது அடித்துத் துன்புறுத்தினால் அல்லது அந்த விலங்கிற்கு உயிர் வாழ போதுமான உணவு கிடைக்காமல் போனால் தவிர நீங்கள் அந்த விலங்கிற்காகக் கவலைப்படப் போவது கிடையாது ஆனால் அதுவே நீங்கள் உங்கள் செல்லப்பிராணிக்குச் சரியான நேரத்தில் உணவளிக்கப்படவில்லை என்றால் கவலைப்படுவீர்கள் அது போலவே வேலையைப் பொறுத்தவரை உங்கள் சுற்றத்தாரின் வேலையைப் பற்றி உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாது உங்களிடமிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் ஏற்பட்டிருக்கும் வேலைநிறுத்தத்தை நினைத்தும் கூட உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாது ஆனால் நீங்கள் செய்த வேலை குறித்து உங்கள் முதலாளியின் ரியாக்ஷனை நினைத்து நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள் அல்லது உங்கள் நிறுவனம் போனஸ் கொடுக்க மறுத்து விட்டது என்று உங்கள் சக ஊழியர்கள் கண்டறிந்து சொல்லும் போது அதனால் நிறுவனத்திற்கு எதிராக வேலைநிறுத்தம் செய்வதற்கான சாத்தியம் ஏற்பட்டால் அப்போது உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படலாம் இது ஏன் முக்கியமாக இருக்கிறது ஏனெனில் இது உங்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதிக்கும் மேலும் நிச்சயமற்ற தன்மை அதை இன்னும் சக்திவாய்ந்ததாகவும் திறன் வாய்ந்ததாகவும் ஆக்குகிறது எனவே அது அழுத்தம் உங்கள் தோளில் சுமத்தப்படுகிறது வேலையில் மன அழுத்தம் என்பது இரண்டு வகைப்படும் அதில் முதாலாவது சவால் மன அழுத்தங்கள் இரண்டாவது இடையூறு மன அழுத்தங்கள் ஓகே நாம் முதலில் சவால் மன அழுத்தங்கள் பற்றிப் பார்க்கலாம் இது பணிச்சுமை பணிகளை முடிக்கக் கொடுக்கப்படும் அழுத்தம் மற்றும் நேர அவசரம் ஆகியவற்றுடன் தொடர்புடையவை அடுத்ததாக இடையூறு மன அழுத்தங்கள் என்றால் உங்கள் இலக்கை அடையவிடாமல் தடுக்கும் அழுத்தங்களாக இருக்கும் எனவே சவால் மன அழுத்தம் என்பது இலக்கை அடையக்கூடியவை ஆனால் சற்று கடினமானதாக இருக்கும் இடையூறு மன அழுத்தத்தில் உங்கள் இலக்கை அடைய முடியாமல் தடுக்கும் விஷயங்கள் இருக்கும் ஓகேவா மன அழுத்தத்திற்கான சாத்தியமான காரணிகள் பற்றி பார்த்தால் நமக்கு பல்வேறு திசைகளில் இருந்து மன அழுத்தம் வரக்கூடும் முதலாவது சுற்றுச்சூழல் காரணிகள் நிறுவன காரணிகள் தனிப்பட்ட காரணிகள் ஆகும் இது ஒவ்வொன்ரையும் பற்றி சிறிது பார்க்கலாம் பணியிட அழுத்தத்தின் சில காரணிகள் என்று பார்த்தால் நான் முன்பே சொன்னது போல் மன அழுத்தம் என்பது அவர்களின் சூழலில் சவாலான அல்லது கடினமான சூழ்நிலைகளுக்குத் தனிநபரின் எதிர்வினையைக் குறிக்கிறது அதுவே மன அழுத்தம் எனப்படும் நீங்கள் உணர்ந்த சூழளுக்கான எதிர்வினையை உங்களுக்கு அளிக்கிறது மன அழுத்தம் என்பது வேறு ஒன்றுமில்லை நீங்களே எடுத்துக்கொள்வது இதை நான் ஒரு உளவியல் மாணவியாக என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து உங்களுக்குச் சொல்கிறேன் மன அழுத்தத்தைப் பற்றிய நமது எண்ணம் நம் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது மன அழுத்தத்தால் நான் எந்த அளவு பாதிக்கப்படுகிறேன் அதற்கு நான் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்பதை நானே தான் தீர்மானிக்கிறேன் அதனால்தான் இந்த முழு யோசனையும் நிகழ்வுகளுக்கு நாம் எந்த அளவு முக்கியத்துவத்தைத் தருகிறோம் என்பதை இது வலியுறுத்துகிறது என்பது மிக மிக முக்கியமானது ஆகும் ஏனென்றால் நான் ஒரு முடிவு செய்தால் அது எனக்கு மிக மிக முக்கியமானது அதனால் எனக்கு ஏற்படப் போகும் மன அழுத்தம் என்னைப் பாதிக்கப் போகிறது நான் முடிவு செய்தால் அது எதுவாக இருந்தாலும் அது என் சூழலில் நிச்சயமற்றதாக இருந்தாலும் நான் தான் அதைச் சமாளிக்க வேண்டும் அதன் மீது எனக்கு கட்டுப்பாடு உள்ளது இது மட்டும் கிடையாது நிச்சயமற்ற தன்மை நாம் நிச்சயமற்ற தன்மையை அகற்றினால் மன அழுத்தத்தின் அளவு குறைகிறது அல்லது அதற்கு போதுமான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் அது முன்னுரிமை பட்டியலில் இருந்து கீழே சென்று விடுகிறது இதுவே மன அழுத்தத்தைக் கையாள்வதற்கான ஒரு மிகச் சிறந்த வழி ஆகும் எனவே இது தான் என்னுடைய பதில் ஆகும் இது என்னுடைய தனிப்பட்ட பதில் மட்டுமே கட்டுப்பாட்டிற்கான இடம் எனக்குள் உள்ளது அதை நானே முடிவு செய்கிறேன் மேலும் இதை நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களைப் போன்றவர்கள் என்னைப் போல மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் தயவுசெய்து என்னுடைய இந்த ஆலோசனையை எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த அளவு மன அழுத்தத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானிப்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் பணியில் உள்ள காரணிகள் பணிச்சுமை பணியாளர் திறன்களுடன் பொருந்தவில்லை இல்லை உங்களுக்கு குறைவாக பணிச்சுமை இருந்தாலோ அல்லது உங்களுக்கு அதிகமான பணிச்சுமை இருந்தாலோ நீங்கள் விரக்தியடையலாம் அதாவது உங்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் முடிக்க முடியாத அளவுக்கு அதிகமான வேலைகள் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு மிகக் குறைவான வேலை கொடுக்கப்பட்டு அதை நீங்கள் சீக்கிரமாகவே முடித்த பிறகு எஞ்சிய நேரத்தில் என்ன செய்யலாம் என்று தெரியாமல் நீங்கள் இருக்கலாம் ஒரு நண்பர் ஒரு முறை என்னிடம் சொன்னார் அவர்களின் அலுவலகத்தில் சரிவர வேலை செய்யாத ஊழியர்களுக்குத் தரப்படும் மிகச் சிறந்த தண்டனை என்னவென்றால் அவர்களுக்குத் தரப்பட்ட வேலையை அவர்களிடமிருந்து பறிப்பது தான் நானும் அந்த யுக்தியை முயற்சித்து பார்த்தேன் அது என் மாணவர்களிடம் அதிசயங்களைச் செய்தது நீங்கள் உண்மையிலேயே யாரையாவது தண்டிக்க விரும்பினால் மிக எளிதான வழி இதை முயன்று பாருங்கள் அதிக செயல்திறன் கொண்ட பணியாளர்களிடம் எந்த வேலையும் கொடுக்காமல் இருப்பது அது உண்மையில் உங்களுக்கு நிறைய அழுத்தங்களை அளிக்கிறது ஏனென்றால் அவர்கள் தாங்கள் ஏதோ தவறு செய்து விட்டதாக நினைப்பார்கள் இதனால் முக்கியத்துவம் அதிகரிக்கிறது அடுத்து என்ன வரப்போகிறது என்ற நிச்சயமற்ற தன்மை மேலே செல்கிறது அதன் பின்னர் நிச்சயமாக சரியான நடவடிக்கை தொடங்குகிறது அடுத்ததாக வேலையின் வேகம் வேலையின் வேகம் அது மிக மெதுவாகவோ அல்லது மிக வேகமாகவோ இருக்கலாம் அடுத்தாக தொழில் மீது அக்கறை நிறுவனத்தில் என்னுடைய முக்கியத்துவத்தை நான் என்ன செய்கிறேன் அது எனது வேலையை அல்லது எனது நிலையை எவ்வாறு பாதிக்கும் என்பது மற்றொரு முக்கியமான விஷயம் அது நமக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அடுத்ததாக ரோல் கான்ஃப்லிக்ட் அதாவது பணி மோதல் இது மற்றொரு மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது ரோல் கான்ஃப்லிக்ட் என்பது உங்களுக்குப் பயிற்சி இல்லாத ஒன்றைச் செய்யும்படி கேட்பது அல்லது நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்கமுடியாத ஒன்றைச் செய்யச் சொல்வது அல்லது உங்கள் தகுதிக்கு முரண்பட்ட ஏதாவது ஒன்றைச் செய்யச் சொல்வது போன்ற ஏதாவது ஒன்றைக் குறிப்பதே ஆகும் எனவே நாம் ரோல் கான்ஃப்லிக்ட் பற்றிப் பேசும் போது உங்களுக்கேத் தெரியும் ஒவ்வொரு வேலையிலும் அந்தந்த பதவிக்கு ஏற்ற வேலையை நாம் செய்கிறோம் அது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தெளிவாக வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் இது இந்த நிலையை விவரிக்கிறது இந்த விளக்கத்திற்கு மாறாக உங்களிடம் ஏதாவது செய்யும்படி கேட்கப்படலாம் ஏனெனில் நீங்கள் ஏதாவது செய்யும்படி கேட்கப்படும் போது உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கப்படுகிறது இது தான் உங்கள் பொறுப்புகள் இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களிடம் கூறப்படுகிறது அவர்கள் உங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் நீங்கள் அதை செய்ய வேண்டும் ஆனால் ஒரு கட்டத்தில் நிறுவனம் அந்த பொசிஷனில் இருக்கும் உங்களிடம் எதிர்பார்ப்பது உங்களுக்கு சங்கடத்தை அளித்தால் அப்போது உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் சக பணியாளர்களுக்கு இடையே இருக்கும் உறவுகள் இதிலும் ஓரளவு மன அழுத்தம் ஏற்படுகிறது பணி செய்யும் இடத்தில் நமக்குப் பல விதமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் அது போன்ற சமயங்களில் நமக்கு மன அழுத்தம் ஏற்படலாம் அதாவது நாம் மற்ற பணியாளர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது சிலர் நம்முடன் சரியாகப் பழகாமல் இருக்கலாம் நமக்கு யாரையாவது பிடிக்காமல் இருக்கலாம் நிறுவனத்தின் மீது நாம் வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் அவர்கள் வைத்திருக்கும் வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகளும் வேறு விதமாக இருக்கலாம் இது போன்ற சூழ்நிலைகளில் நம்முடன் பணி புரியும் சக பணியாளர்களால் நமக்கு மன அழுத்தம் உருவாகலாம் வேலை கட்டுப்பாட்டை உணர்தல் ஆதாரங்களின் கிடைக்கும் தன்மை மற்றும் அணுகல் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என் வேலையின் மீது எனக்கு எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கிறது இதற்கான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன நான் எதைக் கட்டுப்படுத்த முடியும் என்னால் எதைக் கட்டுப்படுத்த முடியாது உங்கள் வேலை நிலைமைகளில் நெகிழ்வுத்தன்மை என்பது ஒரு மிகப் பெரிய மன அழுத்தமாகும் என்பது உங்களுக்கேத் தெரியும் நீங்கள் ஒரு கிரியேட்டிவ் திங்க்கராக இருந்தால் உங்களிடம் ஒரு வேலை கொடுக்கப்பட்டு அதை அவர்கள் சொல்லிய படியே நீங்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டால் அதை உங்களால் புதுமையாகச் செய்ய முடியாது நீங்கள் மிகவும் சங்கடமாக உணர்வீர்கள் மறுபுறம் நீங்கள் ஒரு விதியைப் பின்பற்றுபவராக இருந்தால் அவர்கள் வழிநடத்திய படி அப்படியே செய்ய விரும்புவீர்கள் இரண்டிலும் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது என்று உங்களுக்கேத் தெரியும் எனவே நீங்கள் அவர்கள் சொல்வதை அப்படியே செய்பவர்களாக இருக்கிறீர்கள் எனில் நிறுவனம் உங்களுக்கு என்று ஒரு ரோல் கொடுத்து அதில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாகச் சிந்திக்கவும் உங்கள் சொந்த தீர்வுகளை உருவாக்கவும் கேட்கப்பட்டால் அது உங்களுக்கு மிகவும் சங்கடமாக இருக்கும் அது உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் வேலையில் உணர்வு பூர்வ கோரிக்கைகள் மருத்துவத் தொழில் அவர்கள் எந்த அளவு வேலை செய்கிறார்கள் என்று உங்களுக்கேத் தெரியும் அவர்கள் உணர்வு பூர்வமாக வலிமையானவர்களாக இருக்க வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய மனநல தொழிலாக இருக்கிறது எனவே நீங்கள் மருத்துவத் துறையில் இருந்தால் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் ஒரு மருத்துவர் அல்லது ஒரு நர்ஸ் அல்லது ஏதோ ஒரு கேர்டேக்கர் அல்லது ஒரு சமூக சேவையாளராக இருந்தால் நீங்கள் ஒரு மருத்துவமனையுடன் தொடர்பு கொண்டிருப்பீர்கள் நாள்தோறும் நீங்கள் பலவிதமான மக்களைப் பார்க்கிறீர்கள் அடிபட்டவர்கள் இறந்து போனவர்கள் இப்படி பலரைப் பார்த்திருப்பீர்கள் அப்போது நீங்கள் அவர்களின் குடும்பங்களைச் சமாளிக்க வேண்டும் சிக்கல்களைச் சமாளிக்க வேண்டும் உங்களைச் சுற்றியுள்ள மக்களின் உணர்ச்சிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டும் நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவராக இருந்தால் இவை அனைத்தும் உங்களைப் பாதிக்கும் மேலும் இதைப் பற்றி நாம் யோசித்துப் பார்த்தால் இது மிகவும் சிரமமான வேலையாக இருப்பதை நாம் உணரலாம் இந்த தொழில்களில் இருக்கும் மக்கள் எப்போதும் நல்ல மன நிலையில் இருப்பது மிகவும் கடினமாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக அவர்கள் உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருந்தால் என்னால் நினைத்துக் கூடப் பார்க்க முடியவில்லை இதில் இருப்பவர்கள் உணர்ச்சி வசப் பாடுபவர்களாகவும் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்தக் கூடியவர்களாகவும் இருந்தால் அவர்களால் எப்படி வெற்றிகரமான மருத்துவராக இருக்க முடியும் ஏனெனில் நாம் அனைவருமே மனிதர்கள் தான் நாம் ஒரு சிறு குழந்தை அழுவதைப் பார்த்தால் அவர்களுடன் சேர்ந்து நீங்களும் அழுவீர்கள் அது போல நீங்கள் ஒரு குழந்தை நல மருத்துவராக இருந்தால் ஒரு குழந்தையைப் பார்த்தால் நீங்கள் மிகவும் சிரமப்படுவீர்கள் நீங்கள் உங்களுக்கான ஒரு குறிக்கோள் வைத்திருப்பீர்கள் என்பது உங்களுக்கேத் தெரியும் ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஆப்ரேஷன் செய்யும் போது அந்த குழந்தை பிழைக்கலாம் அல்லது பிழைக்காமல் போகலாம் எனவே இந்த தொழில்களில் இருக்கும் பணியாளர்கள் சமூக சேவையாளர்கள் அவசரக்கால பராமரிப்பு தொழிலாளர்கள் இரவு பகல் பாராமல் மனிதர்களை கவனித்துக் கொள்பவர்கள் விலங்குகளைப் பராமரிக்கும் தொழிலாளர்கள் அடிபட்ட விலங்குகளைப் பராமரிப்பவர்கள் அனைவரும் தங்கள் தனிப்பட்ட உணர்ச்சிகளைக் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் தலைவணங்க வேண்டும் அதுபோலவே இராணுவத்தில் இருப்பவர்களும் இதில் அடங்குவர் நான் ராணுவத்தின் மிகப் பெரிய ரசிகை என்று உங்களுக்குத் தெரியும் நீங்கள் இராணுவத்திலிருந்தால் அதற்காக நீங்கள் விசேஷமாகப் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் யாரையாவது கொல்ல வேண்டி இருக்கலாம் ஏனெனில் உங்கள் பணியே அது தான் அதாவது துப்பாக்கியை எடுத்து எதிரி நாட்டு மனிதனைச் சுட வேண்டி இருக்கும் நம் நாட்டிற்கு ஆபத்தானவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கும் நல்ல ஒரு மனிதனுக்கும் இடையில் வேறுபடுவதற்கு ஒரு பெரிய அளவிலான உணர்ச்சி பயிற்சி தேவைப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் இது போன்ற தொழில் இருக்கும் மக்களுக்கு நாம் தலை வணங்க வேண்டும் எனவே உணர்வு பூர்வமான கோரிக்கைகள் உங்களுக்கு அதிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இதற்கு உதாரணமாக விமானிகளை கூறலாம் நீங்கள் சரியாகத் தூங்கவில்லை என்றால் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள் அது நீங்களாக இருந்தாலும் சரி அல்லது நுணுக்கமாக வேலை செய்யும் எந்தவொரு பணியாளரையும் பாதிக்கக்கூடும் அவர்கள் தங்கள் வேலையைச் சரியாகச் செய்ய முடியாது ஓகே அடுத்ததாக நாம் வேலையில் சமூக ஆதரவு என்பதைப் பற்றிப் பார்க்கலாம் நாம் விழித்திருக்கும் நேரத்தின் மிகப் பெரிய பகுதியை வேலையில் செலவிடுகிறோம் நாம் வேலை செய்யாதவர்களுடன் பழகினால் நமக்குச் சங்கடமாக இருக்கும் வேலை பார்க்கும் நண்பர்கள் உங்களிடம் இல்லையென்றால் அது உங்களுக்கு இன்னும் மன அழுத்தத்தைக் கொடுக்கக்கூடும் நம்முடைய மேலதிகாரிகள் நம்முடன் பணி புரியும் சக பணியாளர்களுக்கு நம்மை பிடிக்கவில்லை என்றால் அது நமக்கு இன்னும் அதிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அவர்கள் நம் மீது ஏதாவது குறை கூறலாம் அது நமக்கு மிகவும் சங்கடமாக இருக்கும் அடுத்த தாக்குதல் எங்கிருந்து வருகிறது என்பது உங்களுக்குத் தெரியாது வேலை செய்யும் இடத்திலும் அரசியல் இருக்கலாம் அப்போது அடுத்த தாக்குதல் எங்கிருந்து வருகிறது என்பது நமக்குத் தெரியாது அது நம்மை எந்த அளவு பாதிக்கப் போகிறது நிறுவனங்களில் உங்கள் நிலை என்னவாகும் என்ற நிலை ஏற்பட்டால் அது ஒரு பெரிய மன அழுத்தமாக மாறலாம் பணியிடத்தில் உளவியல் மன அழுத்தத்தின் விளைவுகள் சில அம்சங்கள் அல்லது சில சிக்கல்கள் பணியிடத்தில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் இது பணியாளர்களின் உளவியல் நல்வாழ்வைப் பாதிக்கிறது இது அவர்களுக்குச் சங்கடமாக இருக்கலாம் இதனால் உங்கள் இரத்த அழுத்தம் உயரக்கூடும் அதனால் எரிச்சலாக இருக்கலாம் உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகளை நீங்கள் சகித்துக்கொள்ளும் போது அது உங்களுக்குக் கவலையையும் மனச்சோர்வையும் தொடர்ந்து ஏற்படுத்தலாம் சில சிக்கல்கள் ஏற்படலாம் நிலையான நிச்சயமற்ற தன்மை ஏற்படும் அதாவது வேலை அதிகமாகவோ அல்லது மிகக் குறைவாகவோ இருக்கலாம் அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது அந்த வருத்தம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே சென்றால் அது நிரந்தர சோகத்தை ஏற்படுத்தும் இதுவே மனச்சோர்வு என்றும் அழைக்கப்படுகிறது இதனால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்னதான் நீங்கள் செய்யும் உங்களுக்குப் பிடித்ததாக இருந்தாலும் கூட நீங்களும் மனிதர்கள் தான் மிக அதிக வேலை இருந்தால் உங்களுக்கும் குறிப்பிட்ட அளவு தான் திறன் உடல் வலிமை இருக்கும் கடைசியில் தாங்கமுடியாமல் ஒரு நாள் நீங்கள் அந்த வேலையிலிருந்து வெளியேறிவிடுவீர்கள் எரிச்சல் அதிகமானால் உங்களுக்குச் சோர்வு ஏற்படும் சோர்வு ஏற்பட்டால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பணிகளைச் செய்ய முடியாமல் போய் விடும் மனக்கவலை கோளாறுகள் பணியின் போது ஏற்படும் மன அழுத்தம் மன உளைச்சல் ஆகியவற்றால் ஏற்படுகிறது மன அழுத்தத்தின் அளவு மற்றும் அதைச் சமாளிப்பது ஆகியவை உங்கள் திறனைப் பொறுத்து என்று உங்களுக்கேத் தெரியும் உங்களுக்கு ஏதேனும் சில மனக் கவலைக் கோளாறுகள் ஏற்படலாம் உங்களுக்கேத் தெரியும் உங்களுக்கு பதற்றம் மிக அதிகமாக இருந்தால் நிச்சயமற்ற தன்மையும் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் பணி நீக்கம் செய்யப்படலாம் அல்லது நீங்கள் பணியில் இருந்து விலக நினைக்கலாம் ஏனென்றால் பல்வேறு காரணங்களுக்காக உங்களால் செயல்பட முடியாமல் போகலாம் அது நிறையச் சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்தக் கூடும் அதாவது அது ஒரு தீய சுழற்சியாக மாறக்கூடும் என்று உங்களுக்கேத் தெரியும் அதாவது நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் வேலையில் நிச்சயமற்ற தன்மை இருக்கிறது இதனால் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கக் கூடும் இந்த உயர்ந்த இரத்த அழுத்தம் மற்றும் பதட்டம் ஆகியவை முன் கோபத்திற்கு வழிவகுக்கிறது ஏனென்றால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று நீங்கள் மிகவும் கவலைப்படுகிறீர்கள் இதனால் வெளியீட்டின் தரம் பாதிக்கப்படும் அல்லது உங்கள் உற்பத்தி திறன் பாதிக்கப்படும் இது எதிர்மறை பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் நீங்கள் பணி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளையும் இது அதிகரிக்கிறது எனவே இது ஒரு தீய சுழற்சியாக மாறுகிறது இது மிகவும் மோசமான சுழற்சி ஆகும் அதை உடைப்பது கடினம் எனவே குறைக்கப்பட்ட பயனுள்ள அர்ப்பணிப்பு போன்ற நடத்தை தவிர்த்தல் நடத்தைகள் ஏற்படக்கூடும் அதிக அளவு மன அழுத்தம் ஏற்படும் போது அதைச் சமாளிப்பதற்காக நீங்கள் சரி என்று சொல்கிறீர்கள் நாம் அந்த வேலையை மன ஒருங்கிணைப்புடன் செய்ய முடியாமல் போகலாம் அது எப்படிச் சாத்தியமாகும் உங்கள் வேலைக்கு நீங்கள் இதயம் ஆத்மா ரத்தம் வியர்வை ஆகியவற்றை நீங்கள் வழங்காவிட்டால் நீங்கள் செய்ய முடியாமல் போகலாம் அதே போல் இருக்க நீங்களும் விரும்புகிறீர்கள் எனவே சில உணர்ச்சி ரீதியான பிணைப்புகள் இருக்கக் கூடும் நான் என் வேலையுடன் உணர்வு ரீதியாக நெருக்கமாக இருக்கிறேன் என்று யாராவது கூறினால் அதை என்னால் நம்ப முடியாது உங்கள் வேலையின் மீது நீங்கள் ஆர்வமாகவும் உணர்ச்சிப்பூர்வமான பிணைப்பும் இல்லாமல் இருந்தால் தவிர உங்கள் வேலையை நீங்கள் நன்றாகச் செய்ய முடியாது அது எனது தனிப்பட்ட உணர்வு நிச்சயமாக என் கருத்தில் உங்களுக்கு மாற்றுக் கருத்து இருக்கும் என்று எனக்குத் தெரியும் ஆனால் அதற்கு எனக்கு உறுதியான வாதம் தேவை குறைந்தபட்சம் நீங்கள் நியாயமான மனிதராக இருந்தால் உங்கள் வேலையிலிருந்து முற்றிலும் தனித்து இருக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை எனவே நீங்கள் சூழ்நிலைகளைத் தவிர்க்கத் தொடங்குகிறீர்கள் அது உங்களுக்குள் இருக்கும் உணர்ச்சிகளை உயர்த்தக் கூடும் மன அழுத்தத்தின் காரணமாக புகை பிடித்தல் அல்லது குடிப்பழக்கம் அல்லது உண்ணும் கோளாறுகள் போன்ற தீங்கு விளைவிக்கும் நடத்தைகள் அதிகரிக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கும் போது நீங்கள் புகைபிடிக்கத் தொடங்குங்கள் குடிக்கத் தொடங்குங்கள் அதிகமாகச் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அல்லது முற்றிலும் சாப்பாட்டை தவிர்க்கலாம் நீங்கள் நல்ல உணவுகளைச் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு பசிக்கும் போது ஜங்க் ஃபுட்களை சாப்பிடத் தொடங்குவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கத் தொடங்கும் என்று உங்களுக்கே தெரியும் நிறுவனத்தைப் பொறுத்தவரையில் அதிக மன அழுத்தத்தால் இழப்பீட்டுக் கோரிக்கைகள் அதிகரிக்கும் பணியாளர்களின் ஆரோக்கியம் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டால் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் நிறுவனம் கவனமாக இல்லாவிட்டால் இது போன்ற வழக்குகளுக்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள் உங்களிடம் பணியாற்றும் பணியாளர்களுக்கு நீங்கள் அதிக மன அழுத்தத்தை அளிக்கிறீர்கள் என்று பணியாளர்கள் தக்க ஆவணங்கள் மூலம் நிறுவனத்தால் தங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது அதனால் தங்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்று பணியாளர்கள் வழக்கு தொடுக்கலாம் பணியாளர்கள் உங்களுக்கு எதிராக வழக்குத் தொடுக்கும் போது அதற்கான நஷ்ட ஈட்டிற்கு நீங்களே பொறுப்பாவீர்கள் அவர்கள் நிறுவனத்திற்கு எதிராகத் திரும்புவதற்கான நோக்கம் அதிகரித்தது பணியாளர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளானால் சோர்வாக உணர்ந்தால் எரிச்சல் அடைந்தால் கவலையாக இருந்தால் அவர்களுக்கு நிறுவனத்தை விட்டு வெளியேறும் எண்ணம் அதிகமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக உற்பத்தித்திறன் குறையும் இப்போது நாம் மன அழுத்தத்திற்கான மாதிரி படிவத்தை பற்றிப் பார்க்கலாம் இதற்குச் சாத்தியமான சுற்றுச்சூழல் காரணிகளாக பொருளாதார நிச்சயமற்ற தன்மை அரசியல் நிச்சயமற்ற தன்மை தொழில்நுட்ப மாற்றம் புதிய தொழில்நுட்பம் சம்பளம் ஆகியவை இருக்கிறது அடுத்ததாக நிறுவன காரணிகளாக பணி கோரிக்கைகள் ரோல் டிமாண்ட் தனிப்பட்ட கோரிக்கைகள் அதிகரிப்பதைப் பற்றிக் கூறலாம் உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது நீங்கள் வேலை செய்வதைப் பாதிக்கலாம் அது வேலையில் உங்கள் உற்பத்தித் திறனைப் பாதிக்கும் நாம் அனைவரும் மனிதர்கள் தான் நாம் ஒரு இயந்திரம் கிடையாது அது போல நாம் ஒரு ரோபோவும் கிடையாது நம்முடைய குடும்பத்தில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் அல்லது இறந்து போயிருக்கலாம் இது போன்ற ஏதேனும் ஒரு சிக்கல் இருந்தால் அது வேலையை பாதிக்கும் வேலையில் அது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் நாம் நம் குடும்பத்துடன் உணர்வுப்பூர்வமாக இணைந்திருக்கிறோம் குடும்பத்தில் எனது பாத்திரம் ஒரு மகளாக ஒரு சகோதரியாக இப்படி பலவாக இருக்கிறது அது அனைத்தையும் தூக்கித் தூர வைத்து விட்டு என்னால் பணி செய்ய முடியாது என்று உங்களுக்குத் தெரியும் ஒரு சகோதரியாக இருந்து பார்க்கும் போது பணி செய்யும் இடத்தில் உங்களுக்கு மேற்கண்ட விஷயங்களால் மன அழுத்தம் ஏற்படக் கூடும் அது என் வேலையை பாதிக்கும் இது மன அழுத்தம் ஏற்படுவதற்கான ஒரு பெரிய காரணியாகும் மன அழுத்தத்தால் நமக்கு உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது தலைவலி ஏற்படும் நம்முடைய இரத்த அழுத்தம் இருதய நோய் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் உளவியல் அறிகுறிகள் பதட்டம் மனச்சோர்வு வேலை திருப்தி குறைதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த பிரச்சனைகள் எழ குடும்பம் காரணமாக இருக்கலாம் அப்போது நாம் செய்யும் வேலையில் அதிருப்தி ஏற்படும் நம்முடைய சகிப்புத்தன்மை அளவுகள் குறையக்கூடும் அடுத்ததாக நடத்தை அறிகுறிகள் இதில் உற்பத்தி திறன் குறைகிறது வேலையில் விடுப்பு எடுப்பது அதிகரிக்கிறது ஒரு சில நாட்கள் வேலைக்கு செல்லவே விருப்பம் இருக்காது ஏனெனில் நமக்கு மிகவும் சோர்வாக இருக்கும் இதனால் உற்பத்தி குறையும் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த விஷயங்கள் அனைத்திலும் பாதிப்பு ஏற்படக் கூடும் மன அழுத்தத்தை எவ்வாறு நிர்வகிப்பது தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்கள் நேரத்தை நிர்வகிக்கலாம் உடற்பயிற்சி இதற்கு உதவியாக இருக்கும் இதை நீங்கள் நம்பலாம் அல்லது நம்பாமலும் போகலாம் அல்லது சிறிது நேரம் வெளியில் நடந்து சென்று வரலாம் சில நிறுவனங்கள் அவற்றின் வளாகங்களில் ஜிம்களைக் கொண்டுள்ளன என்று உங்களுக்கேத் தெரியும் நிறுவனத்தின் கட்டிடத்தில் ஒரு உடற்பயிற்சி கூடம் ஒரு பஞ்சிங்க் ரூம் ஆகியவை இருக்கலாம் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் போது அங்குச் சென்று சிறிது நேரம் பஞ்ச் செய்தால் உங்களுடைய அழுத்தம் குறைந்து கூடுதல் ஆற்றல் கிடைக்கும் நீங்கள் திரும்பி வரும் போது உங்களுடைய மன அழுத்தம் குறைந்து நீங்கள் ரிலாக்ஸ்சாக இருக்க இது உதவியாக இருக்கிறது ரிலாக்சேஷன் நுட்பங்கள் இப்போது கேமராவை என் கைகளில் மீது திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒரு அழுத்தும் பந்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது என்னுடைய கையில் பந்து இல்லை ஆனால் அது பற்றி உங்களுக்குத் தெரிந்திருக்கும் உங்களுடைய நிறுவனத்தில் கூட அது போல பந்து இருக்கலாம் நீங்கள் ஒரு அழுத்தும் பந்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அழுத்தும் பந்துகளுக்கு எதிராக உங்கள் முஷ்டியை இறுக்கமாக பிடுங்கிக் கொள்ளுங்கள் சிறிது நேரம் கழித்து உங்கள் கைகளை மெதுவாகத் திறக்கிறீர்கள் மீண்டும் ஒரு முறை இது போலச் செய்யுங்கள் அதாவது நான் இப்போது செய்வது போலச் செய்யுங்கள் இந்த பயிற்சியை ஐந்து அல்லது ஆறு முறை செய்யவும் உங்கள் முஷ்டியை இறுக்கமாக மூடி பின்னர் அதைத் திறக்கவும் உங்களால் முடிந்தவரை உங்கள் விரல்களை வெளியே நீட்டுங்கள் இதே போலச் செய்யுங்கள் அல்லது உங்கள் கைகளை முழுவதுமாக நீட்டலாம் இதைச் செய்யச் செய்ய உங்களுக்கே தெரியும் உங்கள் கைகளை உயர்த்துங்கள் இவ்வாறு செய்யும் போது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அடுத்ததாக ஒரு சிறிய கழுத்து பயிற்சி இதை நீங்கள் எளிதாக செய்யலாம் நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை நீங்கள் உங்களுடைய கழுத்தை சுழற்ற வேண்டும் இந்த கழுத்து பயிற்சியை மூன்று அல்லது நான்கு முறை செய்தால் மன அழுத்தத்திலிருந்து விடுபட இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இது அனைத்தும் தான் ரிலாக்சேஷன் நுட்பங்கள் ஆகும் இப்போது கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு விடுங்கள் இது உங்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுபட உதவியாக இருக்கும் நான் சொல்வதைச் செய்யுங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு விடுங்கள் இது மிகவும் எளிமையானது தான் நான் யோகா நிபுணர் கிடையாது தயவுசெய்து யோகா நிபுணர்கள் இருந்தால் என்னை மன்னியுங்கள் நான் இதைச் செய்கிறேன் எனக்கு இது உதவியாக இருக்கிறது அதைத் தான் நான் இப்போது உங்களிடம் சொல்கிறேன் ஆனால் இது ஒரு எளிமையான விஷயங்கள் தானே இது உங்கள் மன அழுத்தத்தைக் குறைக்க உதவியாக இருக்கும் அடுத்ததாக நாம் அதிகார ஒப்படைப்பு பற்றிப் பார்க்கலாம் யாராவது ஒருவர் உங்கள் வேலையின் ஒரு பகுதியை செய்வது ஆகும் எனவே உங்களுடைய வேலையில் குறைந்த அழுத்தத்தை கொண்டிருக்கும் வேலையை உங்கள் ஜூனியர்களிடமோ அல்லது வேறு யாரிடமோ நீங்கள் ஒப்படைக்கலாம் என்று உங்களுக்குத் தெரியும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அடுத்ததாக உடல் மற்றும் உளவியல் ரீதியாக குப்பைகளை சுத்தம் செய்தல் பற்றிப் பார்க்கலாம் இதை நான் வலியுறுத்தி கூற முடியாது உங்களுக்கு அது தேவை என்று நினைத்தால் நீங்கள் அதை வலியுறுத்தி கூறலாம் எனது பரிந்துரைப்படி இதற்காக நீங்கள் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை செலவிடலாம் அதாவது உங்கள் அலுவலகத்தை ஒழுங்கமைக்க வேண்டும் உங்கள் மேஜை டிராயரை திறந்து தேவையற்ற ஆவணங்களை வெளியே எடுக்கவும் நீங்கள் விரும்புவது போலப் பல துண்டுகளாக அவற்றைக் கிழிக்கவும் அந்த கிழித்த துண்டுகளை டஸ்ட்பினுக்குள் போடுங்கள் தயவு செய்து முக்கியமான ஆவணங்களை இது போலச் செய்ய வேண்டாம் இனி தேவைப்படும் என்று நீங்கள் நினைக்கும் ஆவணங்கள் நோட்டீஸ்களின் நகல்கள் ஆகியவற்றை இது போல கிழித்தெறியலாம் இது போன்ற விஷயங்களை நாம் அனைவரும் கண்டிப்பாக சேமித்து வைத்திருப்போம் எனவே இதை எடுத்துக் கொள்ளுங்கள் இது போன்றவை உங்களிடம் இல்லையென்றால் ஒரு பழைய செய்தித்தாளை எடுத்து அதை மில்லியன் துண்டுகளாக கிழித்து அதைத் தூக்கி டஸ்ட்பினில் எறியுங்கள் இப்போது நீங்கள் மிகவும் ரிலாக்ஸாக உணர்வீர்கள் உளவியல் குழப்பங்களை நீங்கள் இது போன்ற ஏதாவது ஒரு வகையில் அளிக்கும் போது உங்கள் மனம் மகிழ்ச்சியாக உணரும் நீங்கள் கவலைப்படுகிற விஷயங்களின் பட்டியலை உருவாக்கி அவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் இப்போது நான் எதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ன தேவை எதன் மீது உடனடி கவனம் செலுத்த வேண்டும் எந்த வேலையை நாளை செய்யலாம் எந்த வேலையை நாளை மறுநாள் செய்யலாம் என்று ஒரு பட்டியலை உருவாக்கவும் தினமும் நீங்கள் தூங்குவதற்கு முன் இந்த பட்டியலைப் பாருங்கள் பின்னர் உங்கள் தலையணையைப் பார்த்து இதையும் நாளை கவனித்துக் கொள்ளலாம் தயவுசெய்து என் மன அழுத்தத்தை எல்லாம் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் நாளை காலை வரை என் கவலைகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் அவற்றை நாளை காலை மீண்டும் நான் என் தலையில் சுமப்பேன் என்னை நம்புங்கள் என்று உங்கள் தலையணையிடம் கூறுங்கள் இதனால் உங்களுடைய பாதி மன அழுத்தம் அங்கேயே குறைந்து விடும் இந்த முறை தன்னியக்கப் பரிந்துரை என்று அழைக்கப்படுகிறது மீண்டும் நான் பயிற்சி பெற்ற மன நல ஆலோசகரோ அல்லது மனதை அமைதிப்படுத்தும் சிகிச்சை அளிப்பவரோ கிடையாது ஆனால் இவை மிகவும் எளிமையான நுட்பங்கள் தான் அவை இந்த குழப்பங்களை அழிக்க உதவும் இதுவே வேலைக்கான முன்னுரிமை என்று அழைக்கப்படுகிறது இது நிச்சயமாக பெரிய கடினமான குறிக்கோள்களைச் சிறிய அடையக்கூடிய இலக்குகளாக பிரிக்கும் உங்களிடம் ஒரு ப்ராஜக்ட் இருக்கிறது நீங்கள் தான் அந்த ப்ராஜக்ட்டை முடிக்க வேண்டும் என்று உங்களுக்கேத் தெரியும் எனவே அதை நீங்கள் தான் எப்படிப் பிரித்துச் செய்ய வேண்டும் என்று திட்டமிட வேண்டும் முதலில் ஆண்டு வாரியாக பிரிக்க வேண்டும் பின்னர் ஆண்டு வாரியாக பிரித்ததை மாத வாரியாக பிரிக்க வேண்டும் அதன் பிறகு மாத வாரியாக பிரித்ததை வார வாரியாக பிரிக்கவும் அதன் பிறகு இந்த வார இறுதிக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் முதலில் இதை முடித்துவிட்டு மீதமுள்ளவற்றை பற்றி கவலைப்படலாம் இது உங்களுக்குத் திருப்தியைத் தரும் ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு இரண்டு வாரங்களுக்கும் அல்லது ஒவ்வொரு மூன்று வாரங்களுக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் மூன்று வாரங்களுக்குப் பிறகு எவ்வளவு பணியை நீங்கள் முடித்தீர்கள் என்று மறுபரிசீலனை செய்யுங்கள் இது பிற்கால கட்டத்தில் உங்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் நிறுவன அளவிலான பயிற்சி என்பது இலக்கை நிர்ணயிக்க உதவுகிறது விஷயங்களில் பயிற்சி பெற உதவுகிறது இது பற்றி உங்களுக்கு அதிகமாகத் தெரியாது உங்களுக்காக இலக்குகளை நிர்ணயிப்பது வழக்கமான மற்றும் பொருத்தமான ஃபீட்பேக் உதவியாக இதற்கு உதவியாக இருக்கும் நமக்கு ஃபீட்பேக் தேவை நம்முடைய சூப்பர்வைசர் நமக்கு ஃபீட்பேக் கொடுக்கவில்லை என்றால் அதற்கு நீங்கள் உங்கள் சூப்பர்வைசரை சந்தித்து அவரிடம் ஃபீட்பேக்கை கேட்டுப் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அது உங்களுக்குப் பெரிதும் உதவியாக இருக்கும் ஒரு HR துறையில் இருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் பயிற்சி தேவைப்படும் ஊழியர்களுக்குப் பயிற்சி அளிக்க வேண்டும் நம்முடைய பணியாளர்களுக்குக் குறுகிய காலத்தில் அடையக்கூடிய இலக்குகளை நாம் அமைக்கலாம் வழக்கமாக சரியான ஃபீட்பேக்களை நாம் உறுதியாக வழங்கவேண்டும் அந்த ஃபீட்பேக்கள் நமக்கும் நம்முடைய பணியாளர்களுக்கும் உதவியாக இருக்கும் இதனால் ஒவ்வொரு பணியாளரிடமும் நாம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் ஓகே உங்கள் தகவல்தொடர்பு திறனை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் இது ஒரு தெளிவற்ற விஷயம் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை ஒரு பணியாளரிடம் சொல்லும் போது அவர் எனது தகவல்தொடர்பு திறனில் என்ன தவறு என்று கேட்கலாம் அப்போது நீங்கள் "நீங்கள் சொல்வது எல்லாமே தவறு நீங்கள் ஒரு நல்ல தகவல் தொடர்பாளர் அல்ல நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று தெளிவாகக் கூறுங்கள் என்று கேட்டால் அதற்கு நீங்கள் சொல்வீர்கள் ஓகே நீங்கள் சரியாக வார்த்தைகளை உச்சரிக்கவில்லை தயவுசெய்து உங்கள் வாயைத் திறந்து உங்கள் வார்த்தைகளை முழுமையாக உச்சரிக்கவும் தயவுசெய்து உங்கள் வார்த்தைகளைச் சரியாகத் தொடங்கிச் சரியாக முடிக்கவும் கடைசி எழுத்தை விழுங்கி விட வேண்டாம் என்று கூறுவீர்கள் அதன் பின்னர் அந்த நபர் இந்த தகவலை முழுமையாக பெறுகிறார் உணர்கிறார் ஒரு விஷயம் இருக்கிறது நாம் மேம்படுத்த வேண்டும் எனவே நாம் எதை மேம்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கேத் தெரியும் எனவே நீங்கள் முதலில் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் வேலைகளை மறுவடிவமைத்தல் நீங்கள் அதில் தகவல் தொடர்புகள் முழு விஷயங்கள் ஆகிய அனைத்தையும் சேர்க்கலாம் ஓகே அடுத்ததாக நாம் பணியாளர்களின் ஈடுபாட்டை அதிகரிப்பது பற்றி பார்க்கலாம் பணி குறித்து நிறுவனம் நிர்ணயித்திருக்கும் அல்லது நீங்கள் முடிவு செய்திருப்பதில் பணியாளர்களுக்கு நீங்கள் வழங்குவதைச் சேர்க்கலாம் பணியாளர்களுடன் முறையான நிறுவன தொடர்புகளை அதிகரித்தலில் நிறுவனத்தில் என்ன நடக்கிறது என்று அவர்களிடம் சொல்லுங்கள் நான் சொன்னது போல் யாரும் நிச்சயமற்ற தன்மையை விரும்புவதில்லை நிச்சயமற்ற தன்மை மன அழுத்தத்திற்கு ஒரு மிகப் பெரிய காரணமாக இருக்கும் எனவே உங்கள் ஊழியர்களிடம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாகச் சொல்லுங்கள் நிறுவனத்தில் என்ன நடக்கிறது என்று அவர்களுக்குத் தெரிந்தால் அது அவர்களின் மன அழுத்த அளவைக் குறைக்கும் அது அவர்களின் உற்பத்தித்திறனை அதிகரிக்கும் மேலும் அவர்கள் உங்களை இன்னும் அதிகமாக விரும்புவார்கள் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நிறுவன ரீதியாக ஆதரிக்கப்படும் ஆரோக்கிய திட்டங்கள் பற்றிப் பேசுவோம் நெகிழ்வான நேரங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு பணியாளர்களுக்கும் கொஞ்சம் அதிகாரத்தை கொடுங்கள் அவர்கள் கூட சில விஷயங்களை மாற்றுவார்கள் என்று உங்களுக்குத் தெரியுமா அவர்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்கட்டும் அவர்கள் வேலை நேரத்திற்கு வருவதால் அவர்களுக்கு சில நெகிழ்வுத்தன்மையைக் கொடுங்கள் நிச்சயமாக இது நிறுவனத்தைச் சார்ந்தது ஆனால் முடிந்தவரை தயவுசெய்து அவர்களுக்கு உதவியாக இருங்கள் உங்கள் நிறுவனத்தால் அதை நிர்வகிக்க முடிந்தால் அவர்கள் நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கவும் அது அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அந்த வகையில் அவர்கள் தங்கள் வேலையை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் எனவே இந்த விரிவுரையின் அடுத்த பகுதியில் பணியிடத்தில் ஊழியர்களின் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்துஅது பற்றி பார்க்கலாம் இவ்வளவு நேரம் நான் சொல்வதைக் கேட்டதற்கு மிக்க நன்றி மேலும் இந்த தலைப்பையே அடுத்த பகுதியில் தொடருவேன்